பொதுவான நீர் உந்தும் அமைப்பை கருதுவோம் இது தொடராக இணைந்துள்ள கூறுகள் அவை பிவி மூலத்திலிருந்து தொடங்கும் பிவி மூலத்தின் வெளயீடு திறன் மாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது திறன் மாற்றி டிசி மாற்றியாக டிசி டிசி மாற்றியாக டிசியிலிருந்து ஏசி மாற்றியாக இருக்கலாம் அது டிசி மோட்டார் அல்லது ஏசி மோட்டாரை இயக்குவது பொறுத்தது திறன் மாற்றியின் வெளியீடு மோட்டாருக்கு கொடுக்கப்படுகிறது மோட்டாரானது உந்தியின் இயக்கதண்டை இயக்குகிறது உந்தி மைய நீக்க விசை உந்தியாக அல்லது பரிமாற்றும் உந்தியாக இருக்கலாம் உந்நிதான் சக்சன் ஹெட் வெளியேற்றும் அழுத்த உயரம் உராய்வு இழப்பு போன்ற அனைத்து கூறுகளையும் கொண்ட நீரழுத்த அமைப்பை கவனிக்கிறது நமக்கு நீரழுத்த அமைப்பிற்கான திறனை மதிப்பிட தெரியும் அதற்கு நீண்ட எடுத்துக்காட்டுகளை பார்த்திருக்கிறோம் Ph என்பது நீரழுத்த திறன் அது குறிப்பிட்ட வெளியேற்றும் நேரத்தில் வெளியேற்றும் அளவை பொறுத்தது உறிஞ்சும் குழாயின் விட்டம் அகற்றும் குழாயின் விட்டம் இவைகளை கருத்தில் கொண்டு எவ்வாறு நீரழுத்த திறனை கணக்கிடலாம் என்று பார்த்தோம் உந்தி np என்ற பயனுறுதிறனை கொண்டிருக்கும் மோட்டார் nm என்ற பயனுறுதிறனை கொண்டிருக்கும் திறன் மாற்றி nc என்ற பயனுறுதிறனை கொண்டிருக்கும் பின்னர் பிவி திறன் என்பது என்ன மோட்டாரின் வெளியீடு Phnpயை வெளியிட ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும் திறன் மாற்றி Phnmnp யை வெளியிட ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஒளி மின்னழுத்த பேனல் அல்லது தொகுதி Phncnmnpயை வெளியிட ஆற்றல் கொண்டிருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அனைத்து பயனுறுதிறன்களும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது வழக்கமான பயனுறுதிறன் மதிப்புகள் உந்திக்கு 70 மோட்டாருக்கு 80 திறன் மாற்றிக்கு 90 85 யில் பயனுறுதிறன் உள்ள மோட்டார் உள்ளது 90 யில் பயனுறுதிறன் உள்ள மோட்டாரும் உள்ளது பொதுவானதாக 80 கொள்ளப்படுகிறது ஏனெனில் ஒருவேளை மோட்டாரை மாற்ற நினைத்தாலோ அல்லது மோட்டார் செயலிழந்நு போனாலோ நீங்கள் வடிவமைக்கப்பட்ட பிவி அமைப்பு மொத்த அமைப்பையும் கையாள முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடாது திறன் மாற்றிக்கும் 98 பயனுறுதிறன் பெறமுடியும் பொதுவான மதிப்பாக 90 எடுப்பது நலம் இப்போது Ppv என்பது Ph0 7 ஆகும் இந்த அனைத்தையும் மதிப்பிட்டால் இது Ph ன் இருமடங்காக இருக்கும் எந்த நீரழுத்த திறனை கணக்கிட்டாலும் பிவி பேனலின் அளவு நீரழுத்த திறனை விட இருமடங்காக இருக்கவேண்டும் நீங்கள் பிவி பேனல் திறனை வடிவமைத்த பிறகு ஆண்டு முழுவதற்கும் சிறும Hat கணக்கிட வேண்டும் இது கொடுக்கப்பட்ட இடத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் விழும் சிறும Hat ஆற்றல் ஆகும் பிவி பேனலை வடிவமைக்க 3ம் வார மற்றும் 4ம் வார விரிவுரைகளை பாருங்கள் இதனை நீங்கள் செய்தால் வருடத்தின் எந்த நாளிலும் நீங்கள் உங்களது அமைப்பை அதாவது பிவி சேனலை நீர் உந்தும் அமைப்பிற்கு குறிப்பிட்ட நீரழுத்த திறனுக்கு செயல்பட வைக்கலாம்